ஹைட்ரஜன் அணு தொடர்பான பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைய பாடத்தில் நாம் d மற்றும் f சுற்றுப்பாதை தொடர்பான காணொளி மற்றும் அவற்றை உருவகப் படுத்திக் கொள்ளுதல் ஆகியவை பற்றி பார்க்கப்போகிறோம் கடந்த பாடத்தின் இறுதியில் குறிப்பிட்டதுபோல் இன்றைய வகுப்பு முழுக்க சில சுற்றுப்பாதைகள் மற்றும் சுற்றுப்பாதையின் கோண பகுதிகளை உருவகப்படுத்திக் கொள்ளுதல் குறித்து பார்க்கப் போகிறோம் மூலக்கூறு அமைப்புகளின் d சுற்றுப்பாதை மற்றும் f சுற்றுப்பாதைகள் மிகவும் சுவாரசியமானவை அதுவும் குறிப்பாக இடைநிலை உலோக வரிசையில் உள்ள தனிமங்கள் அதேபோல் அக இடைநிலைத் தனிமங்கள் குறிப்பாக லந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வரிசையாகும் ஆகவே f சுற்றுப்பாதையில் உள்ள சிலவற்றை உருவகப் படுத்திக் கொள்வது படிக புலக்கொள்கை பற்றி நீங்கள் படிக்கும்போது அதில் லிகாண்டுகளில் மின்னூட்ட பகிர்வு மற்றும் சுற்றுப் பாதைகளில் ஆற்றல் ஆகியவற்றை கற்பனை செய்து உணர்ந்து கொள்ள உதவும் மேலும் இவற்றின் முடிவுகளில் முக்கியத்துவம் குறித்தும் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே நான் d சுற்றுப்பாதையின் கோண பகுதியின் சார் பயன் என்ன என்பது குறித்து மீள்பார்வை செய்ய தொடங்குகிறேன் இது குவைய இயக்கவியலின் d மற்றும் f சுற்றுப் பாதைகள் குறித்தான ஐந்தாவது பாடத்தின் நான்காவது பாகம் ஆகும் குவைய எண் lன் மதிப்பு 2 என அமைந்தால் அது d சுற்றுப்பாதைக்கு உரியதே ஆகும் மேலும் 5 f சுற்றுப் பாதைகள் முறையே குவைய எண்கள் m 0க்கு சமம் அல்லது plus minus 1 அல்லது plus minus 2 என மதிப்புகள் இருக்கும்போது உருவாகும் மேலும் இவை கோளத்தின் கூறு மதிப்பு 0 உடைய கோள இசையத்தின் இரண்டாம் வரிசை பண்புரு ஆகும் இதுவரை நான் இந்த சொல்லாடலை உங்களுக்கு அறிமுகம் செய்யவில்லை ஆனால் கோள இசையங்கள் l மற்றும் m ஆகியவற்றை பண்புரு வரிசை கொண்டும் அழைக்கப்படுவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் வேண்டுமானால் சில கணிதம் தொடர்பான வகுப்புகளில் பண்புருக்கள் என்றால் என்ன இவற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றி பார்க்கலாம் ஆனால் இப்போது என்னிடம் இருந்து இதனை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதாவது கோள ஆயத்தொலைவு அமைப்பில் இரண்டாம் வரிசை பண்புருக்களை ஆயத்தொலைவுக்கூறு 0 அல்லது plus minus 1 அல்லது plus minus 2 என குறிப்பிடுவர் ஆகவே இவை முழுவதும் கணிதம் தொடர்பானது இப்போது கோள இசையம் Y 2 0வின் சார்பின் வடிவம் 3 cos squared theta minus 1 ஆகும் மேலும் இதில் m being 0 இதில் phi சார்பு பகுதி எதுவும் இல்லை the எக்ஸ்போநென்ஷியல் i m phi வழங்குவது 1 ஆகும் ஏனெனில் m 0 ஆகும் எனவே Y 2 plus minus 1 theta phi என்பது முக்கோணவியல் சார்புகளில் sin theta cos theta இருபடி ஆகும் இப்போது 3 cos squared theta minus 1 பற்றி நீங்கள் எண்ணினால் 1 என்பது வேறொன்றும் இல்லை sin squared theta plus cos squared theta ஆகும் ஆகவே இதன் சார்பு உண்மையில் 2 cos squared theta minus sin squared theta ஆகவே இது ஒரு சமச்சீரான சார்பாகும் - அதாவது இரண்டாம் வரிசை முக்கோணவியல் சார்பு ஆகும் அதாவது - sin theta cos theta ஆனால் plus minus 1 என்பது எக்ஸ்போநென்ஷியல்l i phi is plus minus i phi அதேபோல் plus minus 2 for the Y 2 2 - இது முக்கோணவியல் சார்பின் கோண பகுதியை விளக்குகிறது அது sin squared theta மற்றும் a phi சார்ந்த சார்பாகும் அதாவது exponential plus minus 2 i phi இதில் ஒன்று அல்லது இரண்டு சமன்பாடுகளுக்கு வரைபடம் வரைவோம் முதலில் Y 2 0 ல் இருந்து தொடங்குவோம் இதில் சமன்பாடு 3 cos square theta minus 1 ஆனால் நான் இதிலுள்ள முன் காரணிகள் இயல்பாக்கல் காரணிகள் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டேன் இவை அவற்றின் விரிவாக்கத்தை வேண்டுமானால் மாற்றலாம் அதன் வடிவம் அப்படியே தான் இருக்கும் ஆகவே நாம் 3 cos squared theta minus 1 என்று வைத்துக் கொள்வோம் இதனை நாம் துருவ அமைப்பில் theta அச்சில் 0 முதல் 90 முதல் pi அல்லது 180 degrees வரை குறித்து வரைபடம் வரைவோம் அட்டவணையில் உள்ள பல்வேறு theta மதிப்பு களுக்கு 3 cos squared theta minus 1 க்கு வரைபடம் வரைவோம் மேலும் theta மதிப்பு theta is equal to plus or minus 1 என்று இருக்கும்போது cos by root 3 மதிப்பிற்கு சமன்பாடு 3 cos squared theta minus 1 பூஜ்ஜியம் ஆகிறது ஆகவே இங்கே theta 54 74க்கு சமம் என இருக்கும்போது plus 1 by root 3 மதிப்பு உருவாவதை நீங்கள் காணலாம் அதேபோல் pi minus theta மதிப்பிற்கு minus 1 by root 3 வருவதையும் காணலாம் ஆகவே 180 கழித்தல் 54 74 ஆக 125 74 மற்றும் 125 26க்கு இடையில் 3 cos squared theta minus 1 என்பது எதிர்மறை ஆகும் ஏனெனில் cos squared theta என்பது ஒன்றில் மூன்று பங்கை விட குறைவானதாகும் அதுவே 90 டிகிரி இருக்கும் போது அதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் ஆகவே இந்த மொத்த சார்பும் minus 1 maximally negative ஆகவே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் இருந்து பார்த்தால் 2 0 minus 1 0 plus 2 மதிப்புகளுக்கு இடையில் வேறுபாடு இருப்பது தெரிகிறது அடுத்து நாம் இதற்கான வரைபடத்தை பார்ப்போம் 3 cos squared theta minus 1 மதிப்பை ஆரத்திற்கு எடுத்துக்கொண்டு அது z அச்சில் ஏற்படுத்தும் கோணத்தின் வரைவை நாம் வரைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மதிப்பு 54 74ன் போது அது பூஜ்ஜியத்தை அடையும் அதன் பின்னர் சார்பு எதிர்மறையாகும் அதனால் நான் இதற்கு வேறொரு நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன் இவற்றை நீல நிற புள்ளிகளால் குறிக்கிறேன் குறிப்பாக minus 1 ஐ எட்டும்போது அது உயரத்தில் சரியாக பாதி ஆகும் அதன் பின்னர் மீண்டும் சார்பு பூஜியத்தை எட்டும் அதன் பின்னர் மீண்டும் அதிக மதிப்பு களுக்கு சென்று 2ஐ அடையும் ஆகவே பீட்டா மதிப்புகளை கொண்டு வரைபடம் வரையப்பட்டுள்ளது அதாவது thetas மதிப்பு 0 ல் இருந்து 54 74 வரையும் அதன் பின்னர் 54 74 மற்றும் 125 26 க்கு இடையிலும் அதன் பின்னர் அதிகபட்ச theta மதிப்புகளுக்கு வரையப்பட்டுள்ளது ஆகவே இது தொடர்ச்சியான ஒரு வரைபடமாகும் இப்போது இது phi சார்பற்றது ஆகும் ஆகவே இந்த வரைவு எல்லா phi மதிப்புகளுக்கும் பொதுவானதாகும் ஏனெனில் இது phi சார்பற்றது ஆகும் ஆகவே நமக்கு 0ல் இருந்து 360 டிகிரி வரை நாம் நன்கறிந்த d சுற்றுப்பாதைக்கான ஒன்றுடன் ஒன்று இணைந்த நடுவில் வட்ட வளையத்தை கொண்ட இரு பலூன்களை கொண்ட வரைபடம் நமக்கு கிடைக்கும் சிலர் படங்களில் நீங்கள் அந்த வட்ட வளையம் தனித்து இரு பலூன்களையும் தொடாமல் இருப்பதைக் கண்டிருப்பீர்கள் அது தவறானதாகும் இது ஒரு கணித வரைபட ஆகும் வட்ட வளையம் தொடுகோடு ஆகும் அது மேல் பலூனை 54 74 மதிப்பிலும் கீழேயுள்ள பலூனை 125 26 தொடுகோடு தொட்டு கொண்டு இருக்கும் மேலும் இது ஒரு தொடர்ச்சியான பரப்பு என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இதுதான் d சுற்றுப்பாதை ஆகும் இதனை சில நேரங்களில் நீங்கள் dz squared எனவும் சில புத்தகங்களில் இவற்றை நீங்கள் அழைக்கப்படுவதை காணலாம் ஆனால் அடிப்படையில் இது 3 z squared minus r square இதில் நாம் rஐ கணக்கில் கொள்ளவில்லை நாம் ஒன்றை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொண்டோம் அது three cos square theta minus 1 ஆகவே இதனை உருவகப் படுத்திக் கொள்வது மிக எளிதாகும் முதலில் நாம் m மதிப்பை plus minus 2 என எடுத்துக்கொண்டு படத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்று பார்போம் பின்னர் அதேபோல் mன் மதிப்பைப் plus minus 1 என எடுத்துக்கொண்டு அதேபோல் முயற்சி செய்து பார்ப்போம் Plus minus 2 மதிப்புக்கு கற்பனை பகுதிகளை அதாவது கலப்புப்பகுதிகளை கொண்டுள்ளதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் ஆகவே நாம் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளாக சார்பை மாற்ற வேண்டும் மேலும் நான் square root of 15 by 32 pi பகுதியை தற்சமயத்துக்கு நீக்கி விடுகிறேன் அது குறித்து நாம் கவலை கொள்ளத் தேவையில்லை ஆகவே நமக்கு sin squared theta e to the plus or minus 2 i phi கிடைக்கும் ஆக sin squared theta cos 2 phi plus or minus i sin 2 phi இதன் மெய் பகுதி sin squared theta cos 2 phi Y 2 2 theta phi தான் இதன் மெய் பகுதி ஆகும் i ஐ கற்பனை பகுதியில் இருந்து நீக்கி விடுகிறோம் ஆக கற்பனைப் பகுதி sin squared theta sin 2 phi நினைவு கூறுங்கள் cos 2 phi ஆகவே அதன் சார்பு என்பது sin squared theta cos squared phi minus sin squared phi sin theta cos phi என்பது x என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இது xன் ஸ்கொயர் ஆகும் அதேபோல் Sin theta sin phi என்பது y போன்றதாகும் ஆகவே இது is minus y ன் squared ஆகும் எனவே இந்தப் பகுதி பெரும்பாலும் நமது புத்தகங்களில் as d x squared minus y squared சுற்றுப்பாதை என குறிப்பிடப்படும் அதேபோன்று நாம் sin squared theta sin 2 phi நோக்குவோமானால் நான் இதில் உள்ள எண்களை நீக்கிவிடுகிறேன் அதாவது இங்கே நாம் இரண்டை நிக்கிவிடுகிறேன் இதில் முக்கியமானது என்னவென்றால் sin squared theta sin phi cos phi which is sin theta cos phi and sin theta sin phi ஆகியவற்றை ஒன்றுடன் ஒன்று பெருக்க வேண்டும் இது x மற்றும் இது y அதை நினைவில் வைத்திருக்கவும் இதனை நாம் எப்போதும் d xy சுற்றுப்பாதை என்போம் இங்கு உள்ள இந்த இரண்டு சார்புகளுக்குமான முக்கியமான வேறுபாடு என்னவெனில் cos 2 phi மற்றும் sin 2 phi ஆகும் pi by 2 or pi by 4 அளவிற்கு Cos 2 phi மற்றும் sin 2 phi ஆகிய இரண்டும் வேறுபடும் phi மதிப்பை pi by 4 என மாற்றினால் cos 2 phi என்பது a sin 2 pi என மாறும் ஆகவே d x squared minus y squared எந்த வடிவத்தை கொண்டிருந்தாலும் sin squared theta sin 2 phiவின் வடிவத்தினை பெற அது 45 டிகிரி கோணத்துக்கு சுழற்றப்படும் அதை நாம் அடுத்துப் பார்ப்போம் அடுத்து நாம் d சுற்றுப்பாதையில் மெய் பகுதியிலிருந்து துவங்குவோம் அதாவது sin squared theta cos 2 phi phiன் மதிப்பு 0 என்பதால் cos 2 phi ன் மதிப்பு 1 ஆகும் ஆகவே sin squared theta விற்கு மீப்பெரு மதிப்பு கிடைக்கும் X அச்சில் phiன் பல்வேறு மதிப்புகளுக்கு வரைபடம் வரைந்தால் சுழன்று கொண்டே இருக்கும் ஒவ்வொரு phiன் மதிப்பிற்கு ஏற்ப cos 2 phi பெருக்கல் sin squared thetaவின் வடிவம் மாறி முழு முப்பட்டக வடிவம் கிடைக்கும் ஆகவே sin squared theta with cos 2 phi வின் மதிப்பு 1 ஆகும் இதன் ஒவ்வொரு பகுதியையும் நான் விவரிக்கப் போவதில்லை அதற்குப் பதிலாக நான் கடைசி கட்டத்திற்கு செல்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் இதனை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி முழு வரைபடமும் எவ்வாறு குறிக்கப் பட்டுள்ளது என்று பாருங்கள் இது sin squared theta ஆகும் அடுத்து நமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது சரி படுத்தப்பட்ட cos 2 phi ஆகும் cos 2 phiல் xன் மதிப்பு 1 என எடுத்துக் கொள்ளப்பட்டு cos 2 phi மாற்றப்பட்டது ஆக phi மதிப்பு 0ஆகும் அப்படியானால் cos 2 phi மதிப்பு yல் minus 1 எனில் phi மதிப்பு 90 ஆகும் இதற்கு இடையில் phi ன் மதிப்பு 45 இருக்கும் போது cos 2 phi மதிப்பு 0 ஆகும் ஆகவே இந்த வரைபடம் 45 இருக்கும் போது 0வை அடைகிறது அதன் பின்னர் மீண்டும் அதிகரித்து எதிர்மறையை அடைகிறது ஏனெனில் இந்த கால் பகுதியில் cos 2 phi ன் மதிப்பு எதிர்மறை ஆகும் அதன் பின்னர் மீண்டும் மதிப்பு 135ஆக இருக்கும்போது minus x அச்சை அடையும் அதாவது மதிப்பு 135 ன் போது மீண்டும் cos 2 phi மதிப்பு 0 ஆக இருக்கும் phi ன் மதிப்புகள் முறையே 135 180 மற்றும் 225ஐ விட கூடுதலாக இருக்கும்போது cos 2 phi நேர்மறை மதிப்புகளைக் கொண்டிருக்கும் எண்ணை நீங்களே பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே இதனைத் தான் படத்தில் நாம் கண்டறிந்தோம் இப்போது d x squared minus y squaredக்கான படத்தில் ஒரு ஜோடி குமிழ்கள் x மற்றும் y அச்சுகளில் இருப்பதை காணுங்கள் ஆனால் cos 2 phi மாற்றப்பட்டதால் இவை இரண்டும் எதிரெதிர் குறிகளைக் கொண்டிருக்கும் Refer Time 1416 இது ஒரு இரட்டை சார் பயன் ஆகும் இதனை நீங்கள் படத்தில் காணலாம் மேலும் plus x மற்றும் minus x plus y and minus y - இவை இரண்டுமே ஒரே குறிகளைப் பெற்று இருக்கும் மற்ற சார்புகளுக்கு வரைபடம் எங்கே மற்ற சார்பு என்பது sin theta cos phi sin phi - cos phi sin phi ஆகும் ஆகவே இது sin square theta ஆகும் ஆகவே sin square thetaவிற்கான வரைபடம் முன்பு அமைந்தது போலவே அமையும் ஆனால் இது cos phi sin phi என்பதால் இதனை நான் x அச்சில் குறைக்க விரும்பவில்லை ஏனெனில் மதிப்பு 0ஆக இருக்கும்போது phi ன் மதிப்பும் 0 ஆகும் கூட மதிப்பு 45 இருக்கும்போது phiன் மதிப்பு மீப்பெருமாக இருப்பதை கண்டிருக்கலாம் ஆனால் மதிப்பு 90 இருக்கும் போது மீப்பெரு மதிப்பு ஏற்படுவதில்லை ஏனெனில் phi மதிப்பு 45க்கு சமம் ஆக cos phi என்பது 1 by root 2 எனவே sin phi 1 by root 2 - இவை இரண்டும் ஒரே மதிப்பையே பெற்றிருக்கும் எனவே சார்பு இரண்டு கட்சிகளுக்கு இடையே இருப்பதை நீங்கள் காண முடியும் ஆனால் அவை அச்சுகளால் பிளக்கப்பட்டு இருக்கவில்லை இரண்டு அச்சுகளிலும் சார்பு மதிப்பு பூஜ்யம் ஆகும் ஏனெனில் phi is 0 phi is 90 phi is 180 அதன் பின்னர் phi is 270 எனவே எல்லா அச்சுகளிலும் சார்பு 0 வை அடையும் ஆனால் அச்சுகளுக்கிடையில் 0 முதல் 45 வரை மற்றும் 45 லிருந்து 90 வரை செல்லும்போது மீப்பெரு மதிப்புக்கு சென்று திரும்பும் வரைபடம் அச்சின் மையத்தில் x மதிப்பு 0 மற்றும் y மதிப்பும் 0 என இருக்கும்போது தொடங்குவதை நீங்கள் காணலாம் வரைபடத்தில் பெரும்பான்மையான வடிவம் அச்சுகளுக்கு மத்தியில் தான் உள்ளது ஆனால் அதன் கோணம் மட்டும் 45 degree சாய்ந்து உள்ளது ஏனெனில் d xy மற்றும் d x square minus y square ஆகியவற்றுக்கிடையிலான வேறுபாடு 45 degree கோணம் ஆகும் ஆகவே கணித சார் பயன்களை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் என்பதை பொறுத்தே நாம் வடிவங்களைக் கண்டறிகிறோம் அதேபோல் அவற்றை நாம் எவ்வாறு கோளஅச்சு அமைப்பில் அல்லது கோள துருவ ஆயத்தொலைவு அமைப்பில் வரைகிறோம் என்பதை பொருத்தும் அமைகிறது ஆகவே இதுவரை நாம் பார்த்தது d சுற்றுப்பாதைக்கானதாகும் சென்ற வகுப்பில் நான் குறிப்பிட்டது போல் எடுத்து நான் f சுற்றுப்பாதையின் வரைபடத்தை காண்பிக்கிறேன் அதன்பின் மற்றவைகளை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் சார்பு Y 3 1 என்பது 5 cos squared theta minus 1 times sin theta times cos phi ஆகும் இது ஒரு முக்கோணவியல் சார்பு மூன்றாம் வரிசை ஒருபடித்தான சார்பு ஆகும் ஏனெனில் இதில் 1 என்பது sin square theta மற்றும் cos square theta ஆகும் ஆகவே அது 4 cos square theta minus sin square theta times sin theta ஆகும் எனவே எல்லாம் கனமுறை தடவை cos phi ஆகும் ஆகவே நாம் cos phi மதிப்பிற்கு அதாவது phi மதிப்பிற்கு 0 என எடுத்துக் கொள்கிறோம் இதற்கானது தான் மீப்பெரு மதிப்பாகும் ஆகவே இங்கு நீங்கள் காணும் வரைபடம் துருவ ஆயதொலைவில் cos square theta minus 1 times sin theta உடையது ஆகும் வரைபடம் மூன்று இடங்களில் பூஜ்ஜியம் மதிப்பு அடைவதை காணலாம் முதலாவது 5 cos square theta minus இடத்தில் ஆகும் cos theta மதிப்பு 0ஆக இருக்கும்போது புள்ளி minus 1 ஆக இருக்கும் மீண்டும் 5 cos square theta minus 1 வரும் போது மதிப்பு 0 ஆக இருக்கும் இறுதியாக 180 degree கோணத்தில் அதன் மதிப்பு 0 ஆகும் ஏனெனில் அங்கு sin theta சார்பு உள்ளது ஆகவே வரைபடம் இந்த வடிவத்தை பெற்றிருக்கும் பூஜ்ஜியத்தில் தொடங்கும் இந்த வரைபடம் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க இந்தப் புள்ளிகளின் வழியே சென்று மீண்டும் பூஜ்ஜியத்தை அடையும் அதன் பின்னர் சார்பு இந்த திசையில் சென்று மீண்டும் பூஜ்ஜியத்தை வந்தடையும் மேலும் இது cos phiஆல் பெருக்கப்படும் ஆகவே நீங்கள் இதன் வடிவத்தில் நேர்மறை பகுதியும் எதிர்மறை பகுதியும் இருப்பதை காணலாம் மேலும் இதில் உள்ள நேர்மறை பகுதி cos phi ஆல் பெருக்கப்படும் அடுத்து நாம் cos phi பகுதியை ஒன்றாக நோக்குவோம் நீங்கள் கண்ட இந்த காணொளி முழுமையான phi அச்சின் அமைப்பிற்கானது இதில் plus minus plus minus மாறி மாறி தோன்றுவதைக் காணலாம் இது ஒரு ஒற்றை சார் பயனாகும் ஆகவே முப்பரிமாண ஆயத்தொலைவு அமைப்பில் f சுற்றுப்பாதை ஒரு ஒற்றை சார்பாகும் இங்கு நாம் காணும் அனைத்தும் அதன் எதிர் திசையில் negativeவாக உள்ளதைக் காணலாம் இதேபோன்று எல்லா திசைகளிலும் அமைந்துள்ளது ஆகவே இது ஒரு f சுற்றுப்பாதையின் வடிவம் ஆகும் இதற்கென phi மதிப்பு உள்ளது அதேபோல் இதற்கென பிரத்தியேக சமன்பாடு 5 cos squared theta minus 1 times the sin theta cos phi ஆகும் இதில் cos phi என்பது exponential i phiன் மெய் பகுதியாகும் இது 1 எனவே நாம் இங்கு காண்பது Y 3 plus or இதனை நாம் sin phi உடன் பெருக்கினால் அதுதான் Y 3 minus 1 ஆகும் ஆகவே நமக்கு கிடைத்திருப்பது மெய் மற்றும் கற்பனை பகுதிகளின் காணொளி உருவக அமைப்பாகும் ஆனால் இது வெறும் கோண சார்புக்கானது மட்டுமே கோள சார்பு உடன் ஆரத்தின் சார்பை பகுதியை நான் இன்னும் பெருக்கவில்லை ஏனெனில் psi n l m r theta phi ஆரத்தின் சார்பு R n l of r by Y l m theta phi ஆகவே நான் இதற்கான உருவக அமைப்பை மட்டுமே கண்டுள்ளோம் ஆனால் ஆரத்தின் சார்பு கோளத்தின் ஆரம் வழியே அதன் முனையங்களையும் கொண்டு இருக்கும் எனவே ஆரத்தின் சார்பு மற்றும் கோண சார்பு பெருக்கல் ஆகியவற்றின் முப்பரிமான காணொளி உருவ அமைப்பு மிகவும் சிக்கலானது நாம் அடுத்த பகுதியில் ஆரத்தின் சார் பயன் மற்றும் அதன் ஸ்கொயர் பற்றிப் பார்ப்போம் அத்துடன் நாம் ஆரத்தின் நிகழ்தகவு பரவல் குறித்தும் பார்ப்போம் அத்துடன் ஹைட்ரஜன் அணுவின் கோள ஆயத்தொலைவு அமைப்பு தொடர்பான சிறு கணக்கீட்டையும் காண்போம் ஹைட்ரஜன் அணு தொடர்பான கணித மற்றும் உருவக வரைபட பகுதியுடன் இந்தப் பாடத்தில் நான் குறிப்பிட வேண்டியவை நிறைவுறும் ஆகவே இதனை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை நன்றி